காலை வணக்கம் பியூயல் மதிப்பீடு குறித்த விவாதத்தை நாம் தொடரலாம் நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அல்லது இன்னும் துல்லியமாக சொன்னால் நாங்கள் தோராயமாக மதிப்பிட முயற்சிக்கிறோம் இந்த WfW0 பியூயல் பிராக்சன் எவ்வளவு இருக்கும் மேலும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் மற்றும் புரிந்து கொண்டோம் இது விமானம் முடிக்க வேண்டிய மிஷனால் தான் முதன்மையாக தீர்மானிக்கப்படுகிறது என்று எடுத்துக்காட்டாக நான் ஒரு எளிய மிஷனை எடுத்தால் அதற்கு இந்த பகுதி வார்ம் அப் ஆகும் மற்றும் டேக் ஆஃப் கிளைம்ப் பின்னர் க்ரூஸ் லொய்ட்டர் பின்னர் லேண்டிங் ஆகும் இன்று நாங்கள் க்ரூஸ் மற்றும் லொய்ட்டரின் சில அடிப்படை புரிதலுக்காக கொஞ்சம் பின்னாடி செல்வோம் ஏர்பிளேன் பெர்போர்மன்ஸில் நீங்கள் படித்த அனைத்தையும் நாங்கள் திருப்பிப் பார்ப்போம் ஆகவே இது ஒரு ரேஞ்ச் மிஷனுக்கு அல்லது லொய்ட்டர் மிஷனுக்கு எவ்வாறு WfW0 ஐ மதிப்பிடுவது என்ற யோசனையைப் பெற எங்களுக்கு உதவும் ஒரு ரேஞ்ச் மிஷன் என்றால் எத்தனை கிலோமீட்டர் லொய்ட்டர் மிஷனுக்கு எத்தனை விநாடிகள் அல்லது மணிநேரம் காற்றில் இருக்கப் போகிறது ஆகவே நாம் 2 வகையான ஏர்கிராப்டின் ரேஞ்ச் மற்றும் என்டுறன்ஸை மறுபரிசீலனை செய்வோம் ஒன்று உந்துசக்தியால் இயக்கப்படுகிறது IC என்ஜினை அடிப்படையாகக் கொண்ட மற்றொரு ஜெட் இயக்கப்படுகிறது என்று சொல்லலாம் ஆகவே அடிப்படைக் கேள்வி என்னவென்றால் நான் ஒரு ப்ரொபெல்லர் இயக்கப்படும் விமானத்தைப் பயன்படுத்துகிறேன் என்றால் மேலும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை முடிக்க அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு காற்றில் இருக்க எவ்வளவு பியூயல் நுகரப்படும் என்பதுதான் ஜெட் ட்ரிவேன் என்ஜினை பயன்படுத்தி நான் இயந்திரத்தை பறக்கிறேனா என்று இதே போன்ற கேள்வி கேட்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தேவை மற்றும் குறிப்பிட்ட எண்டுரன்ஸ் அல்லது லொய்ட்டர் தேவையை பூர்த்தி செய்ய எவ்வளவு எரிபொருளை பயன்படுத்தும் இந்த ஏர்பிளேன் பெர்போர்மன்ஸை நாம் திருப்பி பார்க்க விரும்புகிறோம் ஆகவே எங்கள் ஏர்கிராப்டை வடிவமைக்க நாம் அதை உண்மையில் பயன்படுத்தலாம் நான் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஏர்பிளேன் பெர்போர்மன்ஸை நாங்கள் புரிந்துகொண்டதை நீங்கள் வடிவமைப்பில் உபயோகிக்க விரும்பும் போது செயல்படுத்தலின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வித்தியாசமான விளக்கத்தை நாங்கள் செய்வோம் ஆகவே என்னால் அந்த புரிதல்களை எளிதில் தொகுத்து உங்கள் மனதைத் திறந்து வைத்திருக்க முடியும் மேலும் இதுபோன்ற புரிதலை உருவாக்குவதில் மக்கள் எவ்வளவு அழகாக எங்களுக்கு உதவியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆகவே ரேஞ்சின் வரையறை என்ன என்பதை நான் நினைவு கூர்ந்தால் நான் ரேஞ்சை பற்றி பேசும்போது ரேஞ்ச் என்பது கொடுக்கப்பட்ட ஃபுள் டேங்க் பியூயலுக்கு ஏர்பிளேன் எவ்வளவு தரை தூரம் செல்லும் என்பதுதான் பொருள் ஆகவே ரேஞ்ச் என்பது ஒரு ஃபுள் டேங்க் பியூயலுக்கு முடிக்கப்பட்ட தூரமாகும் மற்றும் எண்டுரன்ஸ் என்பது இது ஒரு டேங்க் பியூயலுக்கு காற்றில் தங்கியிருக்கும் நேரம் ஆகும் இது நாம் அனைவரும் புரிந்துகொள்ளும் அடிப்படை வரையறையாகும் இப்போது நாங்கள் முதலில் விரைவாகப் பேசுவோம் நாங்கள் ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்கிராப்ட் மூலம் செல்வோம் நீங்கள் ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்கிராப்ட்டை பகுப்பாய்வு செய்தபோது நாங்கள் ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் SFC பற்றி பேசினோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இது ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் மற்றும் அதை எவ்வாறு வரையறுப்பது இது எஃப் எஸ் பவுண்டுகளுக்கு ஒரு யூனிட் குதிரைத்திறன் அல்லது ஒரு யூனிட் சக்திக்கு மற்றும் எஃப் எஸ்ஸில் நீங்கள் குதிரைத்திறன் பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு இது ஒரு சீரற்ற அலகாகும் ஆனால் புரிந்துகொள்ளுதல் என்பது பியூயல் எவ்வளவு பியூயலின் எடை என்றால் என்ன எவ்வளவு பியூயல் இங்கே ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் சக்திக்கு நுகரப்படும் ஆகவே நீங்கள் சீராக இருக்க விரும்பினால் அது ஒரு வாட் வினாடிக்கு நுகரப்படும் பியூயலின் நியூட்டன் ஆகும் இது எஸ் சி மற்றும் IC என்ஜின் ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்பிளேனிற்கு பொருத்தமானது எனவே இப்போது நான் இப்படி எழுதினால் W0W1Wf W0 என்றால் என்ன என்பது மிகவும் தெளிவாக உள்ளது W0 என்பது மொத்த எடை ஆகும் W1 என்றால் என்ன பியூயல் வெயிட்டை தவிர அனைத்து எடையும் நான் எழுத முடியும் Ẃf CP இங்கே C என்றால் என்ன சி எனது குறியீடானது C எழுத்தை பயன்படுத்தும் Ẃf இது நீங்கள் பயன்படுத்திய எரிபொருளை மாற்றும் வீதம் என்பதால் வரையறையின் படி Ẃf ஆக வெளிப்படுத்தலாம் Ẃf CP இது என்ன P P என்பது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டிய பவர் ஆகும் இது இங்கே இருந்தால் இந்த பியூயல் எதிர்வினை நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் பிரேக் ஷாஃப்ட்டில் நீங்கள் சிறிது பவரைப் பெறுகிறீர்கள் ஆகவே இந்த P இது P ஆகும் ஏனெனில் பிரேக்கில் ஒரு P கொடுக்க பியூயல் நுகரப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் எவ்வளவு சக்தியைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பது ஒரு ப்ரொப்பல்லரை வைக்கும் தருணத்தில் தீர்மானிக்கப்படுகிறது பின்னர் பவர் அவைலபிள் என்று நீங்கள் கூறலாம் PAP இந்த P பிரேக்கில் கிடைத்தது ஏனெனில் பியூயல் எதிர்வினை கம்பஷன் முதலியன மற்றும் மிஷினிடம் கிடைக்கும் சக்தி ப்ரொப்பல்லர் எவ்வளவு திறமையானது என்பதை தீர்மானிக்கிறது மேலும் இது பிரேக்கில் இருக்கும் சக்தியும் ப்ரொப்பல்லரின் செயல்திறனும் ஆகும் ஆகையால் இது பவர் அவைலபிள் இது நான் சொல்வது ஒன்றும் புதிதல்ல எனவே இப்போது நான் என்ன செய்ய முடியும் என்பதை நான் எழுத முடியும் CẂfP மற்றும் dWf CPdt ஏனெனில் dWdt CP இங்கிருந்து நான் இதை எழுதுகிறேன் நான் எண்டுரன்ஸை தேடுகிறேன் என்றால் எண்டுரன்ஸ் E0Edt W0W1dWfCP இந்த இன்டெக்ரால் W க்கு மேல் இருப்பதால் நான் இங்கு 0 முதல் E வரை எழுதும்போது எனவே நான் செய்ய வேண்டியது W0 உடன் தொடங்கியது மற்றும் எரிபொருள் நுகரப்பட்டது அது W1 ஆனது ஆகவே இந்த பகுதி E இன் வரையறையாகும் மேலும் இந்த P என்பது பிரேக்கின் பவர் அவைலபிள் என்பது இந்த P பவர் அவைலபிள்க்கு சமமானதல்ல என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஆகையால் இந்த P PPA இது மிகவும் முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது இது E இன் வரையறை என்று எங்களுக்குத் தெரியும் ஆகவே இதை நான் அளித்துவிட்டு இப்படி நான் எழுதுவேன் EW1W0dWCP அதேபோல் ரேஞ்சை பொறுத்தவரை உங்களுக்கும் இது போன்ற ஒரு வெளிப்பாடு உள்ளது ரேஞ்சை நான் எவ்வாறு காட்சிப்படுத்துவது இந்த ரேஞ்ச் என்பது க்ரூஸ் பிளையிட் லெவல் அண்அக்ஸ்லெரெட்டு பிளையிட் ஆகியவற்றை முடிக்கும்போது நான் ரேஞ்சை பற்றி பேசுகிறேன் என்பதாகும் அதாவது ஏர்பிளேன் ஒரு நிலையான வேகத்தில் பறக்கிறது என்பதாகும் எனவே நான் எழுத முடியும் dsVdt இதுதான் dt நேரத்தில் V நிலையான வேகத்தில் பயணித்த தூரம் ஆகும் எனவே நான் எழுத முடியும் ds W0W1VdWCP இங்கே பார்ப்போம் நான் எழுதுகிறேன் EW0W1dWCP மேலும் dWf அடிப்படையில் dW என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் ஏர்பிளேனின் எடையில் மாற்றம் முதன்மையாகவும் உண்மையில் இதன் அனைத்து நோக்கங்களுக்காகவும் ஒரு வழித்தோன்றலாக இருப்பதால் நாங்கள் கருதியது பியூயலின் மாற்றத்தால் தான் எடையில் மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் பியூயலின் எடையில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டதால் அதனால்தான் dWfக்கு பதிலாக dW பயன்படுத்தப்படுகிறது இங்கே dsக்கு நாம் Vdt எடுக்கிறோம் மேலும்dtக்கு நாம் இதை போடுகிறோம் ஆகவே இது ரேஞ்சிற்க்கான உங்கள் வெளிப்பாடாக மாறும் ஏனென்றால் நான் இப்போது ஒருங்கிணைப்பை முடித்துவிட்டேன் R0RdsW1W0VdWCP இதுதான் அந்த இரண்டு வெளிப்பாடுகள் ஆகும் ஆகவே இதுதான் எண்டுரன்ஸ் அல்லது ரேஞ்சிற்க்கான அடிப்படை வழிபாடாகும் மேலும் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் லெவல் அண்அக்ஸ்லெரெட்டு க்ரூஸ் பிளையிட் பற்றி பேசுகிறோம் என்று எங்களிடம் உள்ள ப்ரெகூட் ரேஞ்ச் மற்றும் எண்டுரன்ஸ் சமன்பாடு நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் ரேஞ்ச் சமன்பாட்டை பற்றி பேசினால் அது க்ரூஸ் இன் ஆக இருந்தால் P அவைலபிள்க்கு P ரெக்விரெட் சமமாகும் PAPRDV மேலும் உங்களுக்கு தெரியும் பிரேக்கில் இருக்கும் பவரை பவர் அவைலபிள் பெருக்கல் என்று எழுதலாம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் PAP ஆகவே நான் இதை இப்படி எழுதுகிறேன் இது நான் பொருத்தமாக மாற்றினால் எனக்கு ரேஞ்ச் சமன்பாட்டில் என்ன கிடைக்கும் இதில் நான் கொஞ்சம் வேகமாக இருப்பேன் நீங்கள் இந்த எல்லாவற்றையும் செய்துள்ளீர்கள் என்று கருதுகிறேன் R0RdsW1W0VdWC ஆகவே P அவைலபிள் தான் பவர் ரெக்விரெட் அதனால் PAPRDV ஆகவே RW1W0VdWCDV இப்பொழுது நான் இதை மேலும் மாற்றி அமைத்தால் RW1W0 நீங்கள் இங்கிருந்து பார்க்க முடியும் மேலும் இங்கே அது வெட்டப்படும் இது எப்படி நடந்தது என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள் இந்த மனிதர் Vயை ரத்து செய்ததிலிருந்து இங்கே பின்பற்றப்பட்ட வழி என்னவென்று உங்களுக்குத் தெரியும் என்று நான் நம்புகிறேன் எங்களிடம் C மற்றும் dWW வை நாங்கள் என்ன செய்தோம் ஆகவே W ஆல் பெருக்கப்பட்டு வகுக்கப்படுகிறது மேலும் நான் என்ன செய்தேன் என்றால் W ஆல் வகுக்கிறேன் W ஆல் பெருக்கிறேன் ஆகவே இந்த வழிபாடு அப்படியே இருக்கும் மேலும் இது க்ரூஸ் பிளைட் என்றால் LW ஆகையால் நான் எளிதாக எழுத முடியும் RW1W0 இந்த வெளிப்பாடு ரேஞ்ச்சிற்குரியது இதை நாம் ப்ரொப்பல்லர் ட்ரிவேன் மெஷின் ஏர்கிராப்டிற்க்காக செய்துள்ளதை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் மேலும் சென்றால் உங்களுக்கு என்ன வகையான வெளிப்பாடு கிடைக்கும் நீங்கள் ரேஞ்சை பெறுவீர்கள் RlnW0W1 இங்கே உள்ள அனுமானங்கள் என்ன அனுமானம் என்னவென்றால் மாறவில்லை C மாறவில்லை LD மாறிலி உள்ளது ஆகவே நான் இதை ஒருங்கிணைப்பில் இருந்து வெளியே எடுத்தால் எனக்கு ரேஞ்சின் வெளிப்பாடு தோராயமாக கிடைக்கும் RlnW0W1 நாம் கருதிய LD நிலையானது என்பதை தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் ஆனால் நான் க்ரூசிங் செய்வதால் எடை குறைந்து கொண்டே போகும் என்பதையும் புரிந்துகொள்ளுங்கள் மேலும் எடை குறைவதனால் லிப்ட் தேவையும் மாறும் ஆகவே LD நிலையானதாக இருக்காது ஆனால் வடிவமைப்பாளரின் முன்னோக்கு என்ன என்பதை நாங்கள் அறிவோம் என்று நாங்கள் சொல்கிறோம் எடை மாற்றம் பெரியதல்ல என்று நாம் கருதினோம் இது ஒரு மோசமான அனுமானம் அல்ல ஆகவே இது ஒரு ரேஞ்ச் வெளிப்பாடாகும் ஆகவே நீங்கள் அதிகபட்ச ரேஞ்சை பெற விரும்பினால் CLCD அதிகபட்சம் அல்லது LD அதிகபட்சத்தில் பறக்க வேண்டும் CLCD0K இவை உங்களுக்கு மிகவும் தெளிவாக உள்ளன செயல்திறனில் நாங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்து வருகிறோம் ஆனால் இது ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்பிளேனிற்காக தான் இப்பொழுது நாம் எண்டுறன்ஸ்க்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எண்டுறன்ஸ் நான் எண்டுறன்ஸை வரையறையால் தொடங்கினால் EW1W0dWCP ஆகவே என்ன இதை செய்ய விடுங்கள் பின்னர் நான் விளக்குகிறேன் EW1W0 ஏனென்றால் இந்த P யை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன்அதாவது P அவைலபிள் பவர் தேவைக்கு சமமாகும் ஆகையால் PPA மற்றும் PAPRDV எனவே EW1W0 இது எண்டுறன்ஸ்க்கான வெளிப்பாடு ஆகும் மீண்டும் நான் அந்த சிறிய கையாளுதல் அல்லது மறுசீரமைப்பை செய்ய முடியும் இதை நான் இவ்வாறு எழுதலாம் EW1W0 மீண்டும் நான் கருதினால் η மாறிலி C மாறிலி LD மாறிலி எனவே E இன் வெளிப்பாட்டை நான் இவ்வாறு பெறலாம் ElnW0W1 உங்கள் கவனத்தை நான் விரும்புகிறேன் எனவே கடைசி கட்டத்தை நாம் ஒரு முறை பார்ப்போம் E க்கான வெளிப்பாட்டை நான் கண்டால் நான் அதன் நடைமுறையைப் பின்பற்றினால் EW1W0 உங்கள் ஏர்பிளேனின் பெர்போர்மன்ஸ் குறிப்புகளுக்குச் சென்றால் அடுத்த கட்டம் என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள் நாங்கள் எழுதினோம் V2WSCL மேலும் அது இங்கே மாற்றப்பட்டது ஆகவே CL32CD Emax க்கு அல்லது ஒரு ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்பிளேனிற்கு மேக்ஸிமமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை எங்களுக்கு கிடைத்தது அது தெளிவாகிறது எங்கள் பெர்போர்மன்ஸ் பாடத்திட்டத்தில் நாங்கள் மாற்றியமைத்த V CL3CD0K எனவே நீங்கள் CL32CD ஐப் பெறுகிறீர்கள் மேலும் புரிதலை அதிகரிக்க CL32CD மேக்ஸிமமாக இருக்க வேண்டும் ஆனால் வடிவமைப்பாளரின் பார்வையில் இப்போது இது எவ்வளவு அழகாக கையாளப்படும் என்பதைப் பார்ப்போம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் E அதிகபட்சமாக இருக்கும் லொய்ட்டர் நிலைக்கு CL32CD அதிகபட்சமாக இருக்க வேண்டும் அல்லது CL32CD அதிகபட்சமாக இருக்க விமானம் பறக்க வேண்டும் எனவே இப்போது இந்த முடிவை விளக்குவதற்கு வேறு வழியை உருவாக்குகிறோம்எங்களுக்கு தெரியும் CL32CD மேக்ஸிமம் என்றால் குறிப்பிட்ட CL க்கு CL3CD0K ஆகவே LD அடிப்படையில் இந்த முடிவை எவ்வாறு விளக்குவது நான் E அதிகபட்சமாக இருக்க விரும்பினால் நான் V வேகத்தில் பறக்க வேண்டும் அதாவது LD என்பது CL32CD இங்கு அதிகபட்சமாக இருக்கும் நிலைக்கு ஒத்திருக்கிறது LD ஒரு ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்பிளேனிற்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பது அதிகபட்சம் அல்ல நான் கொடுக்கப்பட்ட V வேகத்தில் எண்டுரன்ஸை பெற விரும்பினால் நான் ஒரு LD இல் பறக்க வேண்டும் அதாவது CL32CD மேக்ஸிமம் ஆகும் மேக்ஸிமம் ரேஞ்சை பெறுவதற்கு நான் ஒரு வேகத்தில் பறக்க வேண்டும் அப்போது LD மேக்ஸிமம் ஆக இருக்கும் ஆனால் இங்கே நாம் LDமேக்ஸிமமில் பறக்கவில்லை நாம் LD இல் பறக்கிறோம் இது CL32CDமேக்ஸிமமுக்கு ஒத்தது என்பது தான் புரிதலாக இருக்க வேண்டும் மிக்க நன்றி